இப்போது ஒரு பக் பூஸ்ட் மாற்றியின் உள்ளீட்டு இம்பிடென்ஷ் பற்றிப் படிப்போம் மற்றும் ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டின் மூலம் பக் பூஸ்ட் மாற்றியின் உள்ளீட்டு இம்பிடென்ஷ் ஐ எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் மேலும் பி வி பேனலின் IV கேரெக்டெரிஸ்ட்டிக் சிறப்பியல்பு மீதான விளைவை அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் பார்வையில் இருந்து காண்போம் வி பேனலுக்கு பக் பூஸ்ட் மாற்றி இன்டெர்ஃபேஷ்இடைமுகத்தை வரைவோம் எனவே இது பி வி தொகுதி இந்த பி வி தொகுதிக்கு பக் பூஸ்ட் மாற்றி ஐ அறிமுகப்படுத்துவோம் பக் பூஸ்ட் மாற்றியின் சர்க்யூட் இது போன்றது இது ஒரு பிஜேடி பவர் செமிகண்டக்டர் சுவிட்ச் உள்ளது மீண்டும் நான் சொல்வது போல் பிஜேடியை ஒரு மாஸ்ஃபெட் அல்லது ஐஜிபிடி மூலம் மாற்றலாம் மற்றும் தொடரில் உங்களுக்கு இண்டக்டர் உள்ளது ஒரு டையோடு இந்த பாணியில் இணைக்கப்பட்டுள்ளது இது போன்ற ஒரு மின்தேக்கி இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பூஸ்ட் மாற்றி ஐ உருவாக்குகிறது பக் பூஸ்ட் மாற்றியின் முனையங்களில் இதுபோன்று லோட் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது R0 ஆகும் பக் பூஸ்ட் மாற்றி இல் மின்னழுத்தம் தலைகீழாக மாற்றப்படுகிறது கீழே இது பாசிட்டிவ் மேலே உள்ள டெர்மினலை ஒப்பிட்டால் எனவே முக்கியமானது கீழே உள்ள டெர்மினல் இது போன்று நேர்மறையானது எனவே இந்த பாணியில் அளவிடப்பட்டால் V0 நேர்மறையானது மற்றும் I0 இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மேலே செல்கின்றன எனவே இது பக் பூஸ்ட் மாற்றியின் தன்மை இது மின்னழுத்தத்தின் பொலாரிட்டி ல் ஒரு தலைகீழ் மாற்றம் தருகிறது எனவே இது சி டி எல் கியூ மற்றும் டெர்மினல்களில் பக் மாற்றி போன்றது இது போன்ற ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கி சி யை இணைப்பது கட்டாயமானது கட்டாயமாகும் ஏனெனில் இங்கு உள்ளீட்டு லைன் இல் சுவிட்ச் இருப்பதால் இதன் மூலம் மின்னோட்டம் மாறுகிறது மின்னோட்டம் தொடர்ச்சியானது அல்ல எனவே நீங்கள் மின்தேக்கியை வைக்காவிட்டால் பி வி பேனலின் வழியாக மின்னோட்டமும் தொடர்ச்சியாக இருக்காது மற்றும் பக் மாற்றிக்கு நாம் செய்த ஒத்த வாதங்களுடன் நாம் இங்கே ஒரு மின்தேக்கியை வைக்க வேண்டும் இதனால் மின்னோட்டம் இங்கே பேனலில் இருந்து வருவது நேரானது மற்றும் தொடர்ச்சியானது மேலும் ஒவ்வொரு நேரத்திலும் பேனலில் இருந்து உச்ச சக்தியை திறம்பட எடுக்க முடியும் எனவே இந்த உள்ளீட்டு டெர்மினல் இல் மின்னழுத்தத்தை VT என்று அழைப்போம் உள்ளீட்டு இம்பிடென்ஸ்மின்மறுப்பு ஆர்டிபி பக்கத்திலிருந்து பி வி பேனல் பக்கத்திலிருந்து டெர்மினல்களுக்குள் காணப்படுவது இது போன்றது இப்போது இங்கே பிஜேடியின் கலெக்டருக்குள் பாயும் இந்த மின்னோட்டம் ஐடி என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள மின்னோட்டம் பக் மாற்றி போல ஐடி சராசரி என்று அழைக்கப்படும் மின்தேக்கி மூலம் பாயும் மின்னோட்டத்தை அதாவது பஃப்பெரிங் கரன்ட்இடையக மின்னோட்டம் ஐ டி ஆக இருக்கும் இது சராசரி பூஜ்ஜியத்தைக் கொண்டிருக்கும் இது சராசரியாக இருக்கும் இது சுவிட்ச்டு மின்னோட்டமாக இருக்கும் வேவ்ஃபார்ம்க்கு ஆக்சிஸ் அச்சுகளை குறிப்போம் எனவே அச்சு 1 Vl ஆக இருக்கும் அச்சு 2 Il ஆகும் இண்டக்டர் குறுக்கே மின்னழுத்தம் மற்றும் இண்டக்டர் வழியாக மின்னோட்டம் நமக்குத் தேவை சுவிட்ச் வழியாக செல்லும் கரன்ட் ஐடியைக் குறிக்க மற்றொரு அச்சு வைப்போம் மேலும் மின்தேக்கி வழியாக மின்னோட்டத்தையும் பார்ப்போம் மேலும் பி வி பேனலில் இருந்து IT average வெளியேறுவதற்காக மின்தேக்கியை ஏன் இங்கே கட்டாயம் வைக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் பார்ப்போம் இப்போது இந்த அலைவடிவ நேர அச்சை இது போன்ற பல்வேறு நேர மண்டலங்களாகப் பிரிப்போம் இந்த முதல் நேர மண்டலத்தை dTS 1 dTS டி என்பது ட்யூட்டி சைக்கிள் d 0 மற்றும் 1 க்கு இடையில் ஒரு மதிப்பை எடுத்துக்கொள்கிறது இது ஒரு ஸ்விட்சிங் சைக்கிள் ஒரு ஸ்விட்சிங் காலம் TS இரண்டாவது ஸ்விட்சிங் காலம் 1 dTS எனவே dTS இன் போது நாம் பி டி கியூவை ஆன் ஆக இங்கே வைத்திருக்கிறோம் எனவே 1 dTS போது Q ஆஃப் முடக்கப்பட்டுள்ளது மற்றும் தொடர்ந்து இவ்வாறு உள்ளது என்று சொல்கிறோம் dTS ல் அது ஆன் இல் உள்ளது 1 dTS அது ஆஃப் இல் உள்ளது Q இயங்கும் நேரத்தில் dTS காலத்தைக் கருத்தில் கொள்வோம் Q இயக்கத்தில் இருக்கும்போது இந்த பாதையில் மின்னோட்டம் பாய்வதற்கான பாதை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அது மட்டுமல்லாமல் இங்கேயும் ஒரு மின்னோட்டம் உள்ளது மின்தேக்கி லோட் வழியாக சார்ஜை வெளியேற்றுகிறது எனவே மின்தேக்கி இந்த பாணியில் லோட் மூலம் டிஸ்சார்ஜ் செய்கிறது எனவே இந்த ஆற்றல் V0 ஆக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் நான் சொன்னது போல் பொலாரிட்டி எதிர்மறையானது என்பதைக் கவனியுங்கள் இந்த ஆற்றல் V0 இந்த ஆற்றல் VT ஏனெனில் Q இயக்கத்தில் உள்ளது இந்த ஆற்றல் மற்றும் இந்த ஆற்றல் ஒரே சமமாக இருக்கும் அது VT ஆக இருக்கும் இது V0 இது ரிவெர்ஸ் பயஸ் இல் உள்ளது எனவே இதை விட்டு விடலாம் எனவே இங்கே இந்த வகையில் ஒரு மின்தேக்கி டிஸ்சார்ஜ் செய்யும் ஒரு சர்க்யூட் வைத்திருக்கிறீர்கள் இந்த வகையில் இன்டக்ட்டரின் வழியாக பாயும் மின்னோட்டத்துடன் ஒரு சர்க்யூட் உள்ளது இந்த காலகட்டத்தில் வேவ்ஃபார்ம் ஐ இப்போது எழுதுவோம் எனவே முதலில் எல் இன் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தைப் பார்ப்போம் எனவே இந்த வி எல் அளவீட்டின் பொலாரிட்டி ஐ இந்த வகையில் குறிப்போம் ப்ரோப் இன் பொதுவான புள்ளி இந்த டெர்மினல்இல் வைக்கப்பட்டு அளவீட்டு புள்ளி அம்புக்ககுறி காட்டப்பட்ட இந்த பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த நேரத்தில் VL Q இயக்கத்தில் இருக்கும்போது இந்த பொடென்சியல் இந்த பொடென்சியல் போன்றது இது VT டையோடு முடக்கப்பட்டுள்ளது எனவே அது தேவையில்லை இது க்ரௌண்ட் பொடென்சியல் ல் உள்ளது மேலும் இண்டெக்டர்யின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VT ஆகும் அதனால்தான் நாம் ஒரு கோட்டை வரையப் போகிறோம் நிலையான VT போன்றது மற்றும் எல் வழியாக மின்னோட்டம் IL இதுதான் L இன் குறுக்கே கிடைக்கும் மின்னழுத்தம் VL VL L d iL dt IL இங்கே மின்னழுத்தத்தின் இன்டெக்ரல் ஆகும் எனவே இது நேர்கோட்டுடன் உயரும் இது ஐ எல் ஆகும் ஐ எல் பிஜேடி வழியாக செல்லும் மின்னோட்டத்திற்கு சமம் பவர் சுவிட்ச் வழியாக மின்னோட்டம் ஐடி ஐஎல் க்கு சமமாக இருக்கும் நாம் பின்னர் ஐ யைப் பார்ப்போம் இந்த மூன்று அளவுருக்களின் பீரியட் பீரியாடிக் சைக்கிள் வேவ்ஃபார்ம் ஆகியவற்றை முடிப்போம் பின்னர் ஐ யைப் பார்ப்போம் இப்போது 1 dTs காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது Q முடக்கப்பட்ட காலமாகும் Q முடக்கத்தில் iT 0 ஆக இருக்கும் இண்டக்டர் மின்னோட்டம் உள்ளது ஆனால் இந்த டையோடை ஆன் செய்வதன் மூலம் இண்டக்டர் மின்னோட்டம் தொடர்ந்து ஃப்ரீவீல் செய்யும் எனவே இது பாதையை ஃப்ரீவீலிங் செய்யும் மேலும் அந்த பாதையை வரையலாம் எனவே இண்டக்டர் மின்னோட்டம் இந்த பாதையில் ஃப்ரீவீல் செய்யும் அதன் ஒரு பகுதி லோட் R0 வழியாகவும் மற்றொரு பகுதி கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கி வழியாக இந்த பாணியில் சார்ஜ் செய்யப்படும் 1 - dx TS காலகட்டத்தில் சர்க்யூட்களின் இந்த பகுதிக்கான அலைவடிவங்களை வரைவோம் எனவே இண்டக்டர் இண்டெக்டர் இன் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தைப் பார்த்தால் Q முடக்கப்பட்டுள்ளது டையோடு இயங்குகிறது இது V0 மின்னழுத்தம் இது எதிர்மறையுடன் உள்ளது எனவே நீங்கள் V0 இண்டெக்டர்யின் குறுக்கே வருகிறது அதாவது V0 மற்றும் இது எதிர்மறை பகுதி இது நேர்மறை பகுதி எதிர்மறை மற்றும் நேர்மறை பகுதி சமநிலையாக இருக்க வேண்டும் எனவே சராசரி 0 ஆக இருக்கும் ஆகவே ஆன் டைமில் இண்டக்டர் மின்னோட்டம் உயர்ந்து வருவதைக் கண்டோம் இண்டக்டர் VT L சாய்வுடன் சார்ஜ் ஆகிறது அது இப்போது V0 L என்ற சாய்வுடன் டிஸ்சார்ஜ் செய்யும்வெளியேற்றப்படும் எனவே இது இப்படி டிஸ்சார்ஜ் செய்யும் iT 0 ஆக இருக்கும் ஏனெனில் Q முடக்கப்பட்டுள்ளது iT மின்னோட்டம் இல்லை எனவே இது 0 ஆகவே இருக்கும் இப்போது அடுத்த சுழற்சிக்கும் இதே விஷயம் மீண்டும் நிகழும் அதை விரைவாக எழுதுகிறேன் எனவே அது வி எல் ஐ எல் மற்றும் ஐ RT மற்றும் R0 க்கு இடையிலான உள்ளீட்டு வெளியீட்டு உறவைப் பெறுவதற்கு முன்பு இந்த அலைவடிவங்களைப் பற்றி நாம் சில பகுப்பாய்வுகளைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் நமக்கு சில இடைநிலை உறவு தேவை இது உள்ளீட்டு வெளியீட்டு எதிர்ப்பு உறவைக் கண்டறிய நாம் பயன்படுத்துவோம் ஏனென்றால் ஐடி சராசரி மற்றும் வேறு சில அளவுருக்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ப்ரான்ச் பிரிவு அல்லது டையோடு பிரிவு வழியாக பாயும் மின்னோட்டத்தை இப்போது கவனியுங்கள் எனவே அதை அங்கே குறிக்கிறேன் நீங்கள் இண்டக்டர் மின்னோட்ட அலைவடிவத்தைப் பார்த்து இண்டக்டர் மின்னோட்டத்தைக் கவனிக்கவும் டிரான்சிஸ்டர் Q ஆன் ஆக இருக்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் இந்த திசையில் செல்கிறது அது ஆஃப் ஆக இருக்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் இந்த திசையில் செல்கிறது எனவே இந்த மின்னோட்டம் இண்டக்டர் மின்னோட்ட வேவ்ஃபார்ம் க்குள் அலைவடிவத்திற்குள் உள்ளது என்று அர்த்தம் இந்த முறையில் நான் இங்கே ஹேஷ் செய்து காட்டியுள்ளேன் எனவே அது நீங்கள் காணும் அலைவடிவத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இப்போது அது உண்மையில் iC மின்னோட்டம் மற்றும் i0 மின்னோட்டத்தால் ஆனது எனவே இது i0 iC ஆகும் i0 என்பது DC பகுதி மின்னோட்டத்தின் சராசரி பகுதி iC க்கு சராசரி பகுதி இல்லை எனவே இது இங்கே மின்னோட்டத்தின் ஒரு அங்கமாகும் இது சராசரி இல்லாமல் ஒரு AC பகுதி ஆகும் எனவே தோராயமாக i0 இப்படி இருக்கும் மேலும் iC இதுபோன்றதாக இருக்கும் மின்னோட்டத்தின் இந்த ஹாஷ் பகுதி சராசரி மதிப்பை இங்கே பங்களிக்கிறது அதன் மதிப்பு i0 இங்கேயும் ஒரு சராசரி மதிப்பு இருக்கும் சராசரி மதிப்பு iT ஆவரேஜ் ஆகும் எனவே இண்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு இந்த பகுதியின் பங்களிப்பான iT ஆவரேஜ் ஆகும் இதன் மூலம் பங்களிக்கப்பட்டது i0 ஆகவும் இருக்கும் எனவே இது iT ஆவரேஜ் i0 ஆக இருக்கும் இப்போது பி டி மூலம் செல்லும் மின்னோட்டமான ஐ ஐ கவனியுங்கள் இங்கே வரையப்பட்ட இந்த கோடு சுவிட்ச்டு iT வேவ்ஃபார்ம் இன் சராசரி மதிப்பு மற்றும் அதை iT average என்று அழைத்தோம் அதையே இங்கு பாயும் என்று எதிர்பார்க்கிறோம்மற்றும் இடையகம் CT வழியாக செல்லும் மின்னோட்டம் ict எனவே இது போன்ற இண்டக்டர் சராசரி மின்னோட்டத்தை வரைகிறேன் எனவே நாம் முன்பு வாதிட்டபடி இந்த பகுதி என்பது டி யின் போது சராசரியின் பங்களிப்பாகும் மற்றும் இது 1 டி யின் போது சராசரிக்கான பங்களிப்பாகும் எனவே இண்டக்டர் கரன்ட் சராசரி iT ஆவரேஜ் i0 ஆகக் கொண்டுள்ளோம் சராசரி இண்டக்டர் கரன்ட் இந்த உறவால் வழங்கப்படுகிறது எனவே இந்த லீனியர் முறையில் அதிகரிக்கும் ஐஎல் அலைவடிவத்தில் இங்கே வெட்டும் இந்த மதிப்பு iT ஆவரேஜ் i0 என்பதையும் dT பகுதியின் போது ஐடி இண்டக்டர் மின்னோட்டத்திற்கு சமம் ஆகும் லீனியர் முறையில் உயரும் பகுதிக்கு இடையில் வெட்டும் மதிப்பு iT சராசரி i0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் அந்த சராசரி மதிப்பைக் குறித்தால் அது iT சராசரி i0 ஆக இருக்கும் இங்கேயும் இங்கேயும் இதே மதிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஒவ்வொரு சுழற்சியிலும் இந்த புள்ளியிடப்பட்ட கருப்பு கோட்டை நான் எடுத்துக் கொண்டால் அது எனக்கு ஒரு தட்டையான மேற்பகுதி கொண்ட செவ்வக அலை வடிவத்தை கொடுக்கும் அதை இங்கே மீண்டும் வரைகிறேன் இது இதுபோன்ற ஒன்று தோன்றும் இது நான் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளபடி பிளாட்டாப் iT சராசரி i0 என்ற மதிப்பைக் கொண்டுள்ளது இந்த பகுதி மற்றும் இந்த பகுதி மற்றும் சராசரி மதிப்பு iT average உள்ளது இப்போது இதை நாம் iT average என எழுதலாம் அதாவது இந்த உச்ச மதிப்பு x d d ட்யூட்டி சைக்கிள் iT average i0X d சராசரி மதிப்பை iT average வழங்கும் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் iT average ஆகும் எனவே இது நமக்குத் தேவையான ஒரு முக்கியமான உறவு ஏனெனில் இது i0 மற்றும் d இன் அடிப்படையில் iT சராசரி மதிப்பு பி வி பேனல் சோர்சிலிருந்து வெளியேறும் தொடர்ச்சியான மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது CT வழியாக பாயும் Ict மின்னோட்டத்தைக் கண்டறிவது எளிது எனவே இது சராசரி iT average என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாம் அதை பூஜ்ஜியக் கோடாக மாற்றினால் CT ன் வழியாக மின்னோட்டம் இங்கிருந்து நேரடியாகப் பெறப்படுகிறது எனவே ஐடி சராசரி கோட்டிற்கு மேலே உள்ள பகுதி சார்ஜிங் மற்றும் கீழே உள்ள பகுதி டிஸ்சார்ஜிங் மற்றும் இது ஒவ்வொரு சுழற்சியிலும் மீண்டும் செய்கிறது எனவே இந்த பகுதியை இப்படி நாம் இங்கே தனித்தனியாக எழுதினால் அந்த பகுதியை அப்படி எழுதினால் Ict இது போன்ற அலைவடிவத்தைக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே dTS காலகட்டத்தில் Q வழியாக மின்னோட்டம் பாய்கிறது dC பகுதி iT average லிருந்து வருகிறது அதிகப்படியான மாறுபடும் பகுதி CT இலிருந்து வருகிறது 1 dTS நேரத்தில் Q முடக்கப்பட்டிருக்கும் iT பூஜ்ஜியமாகும் எனவே iT average முழுவதும் CT மின்தேக்கியில் சென்று சார்ஜ் செய்கின்றன இப்போது மின்னழுத்தம் கரன்ட் மற்றும் ரெசிஸ்ட்டன்ஸ் உறவுகளைக் கண்டுபிடிக்க நாம் தயாராக உள்ளோம் மின்னழுத்த உறவு உள்ளீட்டு வெளியீடு மின்னழுத்த உறவை எழுதுவோம் இண்டக்டர் கரன்ட் அலைவடிவத்தைப் பார்க்கிறோம் நேர்மறை பகுதிக்கும் எதிர்மறை பகுதிக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே ஒரு சுழற்சியில் நேர்மறை பகுதி எதிர்மறை பகுதியோடு சமநிலையை ஏற்படுத்தும் எனவே V0 x 0 இது V0 VT d 1 d குறிக்கிறது V0 இன் தலைகீழ் ரிவெர்ஸ்அளவீட்டை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க நாம் அதை வழக்கமான அர்த்தத்தில் தேர்ந்தெடுத்திருந்தால் இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் கிடைத்திருக்கும் இந்த மைனஸ் அடையாளம் அங்கு இருந்திருக்காது எனவே V0 VT d 1 d என்பது இந்த மாற்றியின் உள்ளீட்டு வெளியீட்டு மின்னழுத்த உறவு இப்போது கரன்ட் உறவு நாம் ஏற்கனவே ஐடி சராசரியைக் கண்ட கரன்ட் உறவு நமக்கு iT average மற்றும் i0 தேவை iT average i0 x d 1 -d இந்த அலைவடிவத்தின் மூலம் இப்போது பார்த்தோம் அல்லது நான் எழுதுவேன் i0 iT average x 1 d d எனவே இது இரண்டாவது உறவு ரெசிஸ்ட்டன்ஸ் உறவு 1 ஐ 2 ஆல் வகுக்கப்படுவதன் மூலம் பெறப்படுகிறது இது உங்களுக்கு V0 I0 R0 ஐ வழங்கும் இது VT IT average x d 2 ஆக இருக்கும் VT iT average Rt அதாவது பி வி தொகுதியின் டெர்மினல் களான உள்ளீட்டு டெர்மினல்ங்களிலிருந்து பார்க்கும்போது கிடைப்பது Rt ஆகும் எனவே R0 Rt x d 2 மேலும் Rt R0 x 1 - d d2 என்று வரும் எனவே இது பக் பூஸ்ட் மாற்றிக்கான உள்ளீட்டு வெளியீட்டு ரெசிஸ்ட்டன்ஸ் உறவு மற்றும் இது பி வி தொகுதியின் IV பண்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் சிக்கலுக்காக இந்த குறிப்பிட்ட உறவிலிருந்து நாம் பெறக்கூடிய வழி என்ன என்பதையும் நாம் காண வேண்டும் இப்போது பி வி தொகுதிக்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இன்டெர்ஃபேஷ் செய்யும் விஷயத்தில் IV பண்புகளை வரையலாம் எனவே வரைபடத்தை வரைவோம் எனவே உங்களிடம் x அச்சு VT பேனலின் குறுக்கே டெர்மினல் மின்னழுத்தம் உள்ளது y அச்சு iTaverage IV வளைவை நீல நிறத்தில் வரைகிறேன் பச்சை நிறத்தில் பவர் vs V வளைவு எனக்கு இங்கே ஒரு லோட் லைன் 1 RT மற்றும் குறுக்குவெட்டு இடத்தில் இந்த இயக்க புள்ளி உள்ளது நீங்கள் கீழே செங்குத்து கோடு இறக்கும்போது அது பவர் வளைவு மீது விழுகிறது மற்றும் அது Pm அதிகபட்ச சக்தி மேக்ஷ்சிமம் பவர் எனவே இது அதிகபட்ச சக்தி இயக்க புள்ளியாகும் இப்போது பி வி தொகுதிக்கு பக் பூஸ்ட் மாற்றி இன்டெர்ஃபேஸ் இடைமுகமாக செய்தால் R T R0 x d2 எனவே இதுதான் இப்போது நாம் பெற்ற உறவு இப்போது d 0 இல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே d 0 க்கு சமமாக இருக்கும்போது R0 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இது இன்ஃபினிட்டி முடிவிலி யாக செயல்படும் எனவே RT முடிவிலியாக இருக்கும் அதாவது இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஐ PV பேனலுக்கு அளிக்கிறது எனவே லோட் லைன் x அச்சுடன் உள்ளது எனவே அதை வரையலாம் எனவே இங்கே d 0 இல் 1 RT ஆகும் இப்போது d 1 இது 1 ஆக இருக்கும் இது 0 ஆக இருக்கும் எனவே R0 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இது 0 ஆக இருக்கும் எனவே RT 0 என்பது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஐ பி வி பேனலின் முனையங்களுக்கு வழங்குவதைக் குறிக்கிறது எனவே இது y அச்சில் உள்ளது எனவே அதை வரைந்து 1 RT d 1 இல் என்று குறிப்போம் ஆகவே d இங்கே 0 இலிருந்து அதிகமாகும்போது கிடைமட்ட மதிப்பிலிருந்து லோட்லைன் செங்குத்தாக இருக்கும் ஒரு லோட்லைன் நோக்கி நகரத் தொடங்குகிறது இது இன்ஃபினிடடி ஸ்லோப் ஐ எல்லையற்ற சாய்வைக் கொண்டுள்ளது d 1 எனவே முதல் க்வாட்ரன்ட் ல் உள்ள IV வளைவின் அனைத்து புள்ளிகளும் பக் பூஸ்ட் மாற்றி மூலம் அடையக்கூடிய இயக்கப் புள்ளிகள் ஆகும் எனவே ஐ வி கேரக்டெரிஸ்டிக் ன் இந்த முதல் க்வாட்ரன்ட் மொத்த பகுதியும் பி வி பேனலின் சாத்தியமான இயக்க புள்ளிகள் ஆகும் எனவே வெளிப்படையாக உச்ச சக்தி புள்ளி நிச்சயமாக பக் பூஸ்ட் மாற்றி வரம்பிற்குள் வரும் எனவே பக் பூஸ்ட் மாற்றியின் முக்கிய நன்மை என்னவென்றால் இது முதல் க்வாட்ரன்ட் இன் மொத்த பகுதியையும் உள்ளடக்கியது மற்றும் IV கேரக்டெரிஸ்டிக் ன் எந்த புள்ளியும் பக் பூஸ்ட் மாற்றி இன்டெர்ஃபேஸ் ஆல் இடைமுகத்தால் அடையப்படுகிறது எனவே இது முக்கியமான முடிவாகும் முதல் க்வாட்ரன்ட் இன் மொத்த பகுதியும்இந்த மாற்றியின் வரம்பாகும் எனவே மேக்சிமம் பாய்ன்ட் ட்ராக்கிங்கிற்கு உங்கள் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கின் பார்வையிலிருந்து பார்த்தால் இது ஒரு உலகளாவிய மாற்றி யுனிவெர்சல் கன்வெர்ட்டர் ஆகும் அங்கு எந்தவொரு புள்ளியையும் எந்தவொரு இன்சோலேஷனுக்கும் எந்த வகையான லோட்க்கும் அடைய முடியும்